அடுத்து இந்த படம் 17 இல் காட்டப்பட்டுள்ள சர்க்யூட்டை எடுத்துக்கொள்ளலாம் இதில் இண்டக்டர் L1 L2 வில் இனிஷியல் கரண்ட் சோர்ஸ் ஆல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இங்கு சோர்ஸ் காண்பிக்கப்படவில்லை ஆனால் இருப்பதாக கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இங்கே சில சோர்ஸ் மற்றும் இண்டக்டர் இல் இனிஷியல் கரண்ட் உள்ளது இங்கே இண்டக்டர் இரண்டும் இணையாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே சுவிட்ச் திறக்கப்பட்ட நிலையில் அதாவது t0 எனும்போது iL1 iL2 மற்றும் i3 கண்டறிய வேண்டும் RC சர்க்யூட்டில் 2 கெப்பாசிட்டர் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருந்தது அதைப்போல இங்கே 2 இண்டக்டர் இணையாக இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இது மிகவும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய கணக்காகும் அதனை இங்கே காணலாம் இங்கே iL1 iL2 மற்றும் i3 கரண்டின் திசை கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இண்டக்டர் வழியே செல்லும் கரண்ட் ஆனது இது 8 ஆம்பியர் இது 4 ஆம்பியர் ஆகும் இந்த இண்டக்டர் 5 H மற்றும் இந்த இண்டக்டர் 20 H ஆகும் மற்றும் இனிஷியல் கரண்ட் ஆன L1 L2 ஆகியவை சோர்ஸ் ஆல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே சுவிட்ச் ஓபன் நிலையில் அதாவது t0 எனும்போது iL1 iL2 மற்றும் i3 கண்டறிய வேண்டும் சுவிட்ச் திறக்கப்பட்ட நிலையில் t0 எனும்போது இது iL1 iL2 மற்றும் i3 ஆகும் இப்போது 5 H மற்றும் 20 H இணையாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பது போல இங்கு ஈக்குவேலன்ட் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே ஈக்குவேலன்ட் இண்டக்டன்ஸ் Leq 4 H ஆகும் மற்றும் இங்கே இண்டக்டர் இனிஷியல் கரண்ட் ஆன iL1 மற்றும் iL2 8 ஆம்பியர் மற்றும் 4 ஆம்பியர் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே iL1 0 8 ஆம்பியர் மற்றும் iL2 0 4 ஆம்பியர் ஆகும் எனவே ஈக்குவேலன்ட் இண்டக்டர் கரண்ட் iL1 0 iL2 i Leq 12 ஆம்பியர் ஆகும் மற்றும் ஈக்குவேலன்ட் இண்டக்டர் 4 H ஆகும் மற்றும் இதற்கு இடையேயான வோல்டேஜ் v மற்றும் இந்த கரண்ட் i ஆகும் மேலும் இந்த சுவிட்ச் ஓபன் ஆக உள்ளது மற்றும் இங்கே இணையாக உள்ள இரண்டிற்கும் ஈக்குவேலன்ட் எடுக்கப்பட்டது இது கரண்ட் i ஆகும் மற்றும் இது 8 Ω ரெசிஸ்டர் ஆகும் எனவே இது ஈக்குவேலன்ட் சர்க்யூட் இந்த விஷயத்தில் டைம் கான்ஸ்டன்ட் τ LeqR ஆகவே τ 8 4 0 5 செகண்ட் ஆகும் மற்றும் பொதுவாக i t I0 e tτ என்பது நமக்கு தெரிந்ததே எனவே இங்கு இனிஷியல் கரண்ட் iLeq 0 12 ஆம்பியர் ஆகும் எனவே இங்கு τ 0 5 செகண்ட் என பெற்றோம் மற்றும் பொதுவாக i t I0 e tτ என்பது நமக்கு தெரிந்ததே எனவே நமக்கு இங்கே 2 t கிடைத்தது மற்றும் I0 12 ஆம்பியர் ஆகும் எனவே இப்போது t 0 எனும்போதுi3 12 e 2 t ஆம்பியர் என கிடைத்தது மற்றும் 8Ω ரெசிஸ்டருக்கு இடையேயான வோல்டேஜ் ஆனது vt i3 t 8 ஆகும் இங்கே i3 t ஐ பிரதி இட்டால் 96 e 2 t என கிடைக்கும் எனவே இங்கு t0 என பிரதி இட்டால் v0 என்பது 96 ஓல்ட் ஆகும் அதாவது v0 என்பது இனிஷியல் வோல்டேஜ் ஆகும் எனவே அடுத்ததாக iL1 t கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் பொதுவாக vt என்பது vt L d id t இங்கே 2 இண்டக்டர் இணையாக இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் பொதுவாக vt L d id t இதிலிருந்து di 1L v dt என எழுதலாம் இதனை இண்டெகிரட் செய்தால் i 1L ∫v dt ஆகும் எனவே முதல் இண்டக்டர்காக இதனை iL1 1L1 ∫v dt iL1 என எழுதலாம் இங்கே iL1 என்பது இனிஷியல் கரண்ட் 8 ஆம்பியர் ஆகும் கெப்பாசிட்டர் போல இங்கே இண்டக்டர் உள்ளதால் மைனஸ் எடுக்கப்பட்டுள்ளது இங்கு ஒரு சிலவற்றை விட்டுவிட்டாலும் அதனைப் பற்றி கவலை வேண்டாம் அதற்கு நான் கண்டிப்பாக பதிலளிப்பேன் முடிந்தவரை சிறப்பான பதிலை உங்களுக்கு அளிப்பேன் இங்கு இனிஷியல் கரண்ட் 8 ஆம்பியர் என்பதால் t 0 அல்லது 0 க்கு சமம் எனில் 1 6 e 2 t ஆம்பியர் என கிடைக்கும் இது 2 கெப்பாசிட்டர் தொடர் இணைப்பில் இருந்த கேள்வியை போன்றது அதேபோல் இங்கே L2 20 H ஆகும் எனவே இங்கே கரண்ட் சமன்பாடு ஆனது 120 0 to t ∫ 96 e 2 t dt iL2 0 ஆகும் இங்கேயும் மைனஸ் சைன் பயன்படுத்தப்பட்டுள்ளது இங்கே இனிஷியல் கரண்ட் 4 ஆம்பியர் என்பதால் இங்கே இதனை பிரதி இட்டு சமன்பாட்டை எளிமை ஆக்கினால் இங்கே 1 4 e 2 t ஆம்பியர் என கிடைக்கும் இதுவே iL2 t ஆகும் இந்த கணக்கு மிகவும் எளிமையான ஒன்றே ஆனால் iL1 மற்றும் iL2 கண்டுபிடிக்கும் போது மைனஸ் ஏன் பயன்படுத்துகிறோம் என தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் t0 எனும்போது இங்கே vt எடுத்துக்கொண்டோம் இந்த vt ஆனது இதற்கு இடையிலும் மற்றும் இதற்கு இடையிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் அதனால் தான் நாம் இங்கே இனிஷியல் கரண்ட் கொடுக்கப்பட்ட நிலையில் மற்ற கரண்டை கண்டுபிடித்தோம் இங்கு முக்கியமான கேள்வி என்னவென்றால் ஏன் iL2 0 மற்றும் iL1 0 ஆகும் இங்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு 7 ஐ காணலாம் இந்த சர்க்யூட்டில் சுவிட்ச் வெகுநேரமாக குளோஸ் ஆக உள்ளது மற்றும் t0 எனும் போது சுவிட்ச் ஓபன் ஆகும் இங்கு t 0 எனும்போது i கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே சுவிட்ச் வெகுநேரமாக குளோஸ் செய்யப்பட்டிருப்பதால் இந்த இண்டக்டர் DC சோர்ஸ்க்கு ஷாட் சர்க்யூட் ஆக செயல்படும் மற்றும் இந்த ரெசிஸ்டன்ஸ் முழுவதுமாக தனிமையாகி விடும் மற்றும் கரண்ட் ஆனது ஷார்ட் சர்க்யூட் ஆன இண்டக்டர் வழியாக செல்லும் ஏனென்றால் சுவிட்ச் வெகுநேரமாக க்ளோஸ் ஆக இருப்பதால் இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆக செயல்படும் மற்றும் கெப்பாசிட்டர் ஓபன் சர்க்யூட் ஆக செயல்படும் இதனை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது இதுதான் ஈக்குவேலன்ட் சர்க்யூட் இங்கே இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் என்பதால் இந்த 7 Ω ரெசிஸ்டர் இருக்காது எனவே இங்கு கரண்ட் செல்வதில்லை மற்றும் இங்கு 4 V வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் i 1 கரண்ட் இங்கே செல்கிறது மற்றும் 5 Ω 2 Ω ரெசிஸ்டன்ஸ் இணையாக உள்ளது எனவே இங்கு i 1 கரண்ட் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த i1 கரண்ட் கண்டுபிடிப்பதற்காக 5 Ω மற்றும் 2 Ω ரெசிஸ்டன்ஸ் இணையாக உள்ளது மேலும் 3 Ω ரெசிஸ்டன்ஸ் அதற்கு தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்பது 3 5 2 5 2 ஆகும் அதாவது 3 10 7 ஆகும் எனவே இங்கு i 1 கரண்ட் என்பது 4 3 10 7 ஆம்பியர் ஆகும் ஏனெனில் 4 V என்பது வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் எனவே i 1 கரண்ட் ஆனது 2831 ஆம்பியர் ஆகும் மற்றும் கரண்ட் டிவிஷன் படி i t ஆனது 5 5 2 i 1 ஆகும் எனவே i t t இன் அடிப்படையில் உள்ளது இந்த 2 Ω ரெசிஸ்டன்ஸ் வழியாக செல்லும் கரண்ட் i t ஆனது கரண்ட் டிவிஷன் படி 5 5 2 i 1t ஆகும் கரண்ட் டிவிஷன் படி 5 7 i 1t ஆகும் இந்த விஷயத்தில் i என்பது 5 5 2 i1 ஆகும் அதாவது t 0 எனும்போது இந்த கரண்ட் i ஆனது 203 ஆம்பியர் ஆகும் எனவே இண்டக்டர் இல் செல்லும் கரண்ட் திடீரென மாற முடியாது அதாவது i 2031 ஆம்பியர் ஆகும் மற்றும் t 0 எனும்போது சுவிட்ச் ஓபன் ஆகும் அப்பொழுது வோல்டேஜ் சோர்ஸ் டிஸ்கனெக்ட் செய்யப்படும் அதாவது t 0 எனும்போது சுவிட்ச் ஓபன் செய்யப்பட்டு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் பகுதி இங்கே இருக்காது எனவே இந்த சர்க்யூட்டில் 3 H இண்டக்டர் உள்ளது மற்றும் 2 Ω 5 Ω ரெசிஸ்டர் தொடர் இணைப்பில் உள்ளது அதாவது 2 5 ஆகும் எனவே இது 7 Ω ஆகும் மற்றும் இந்த 7 Ω இதற்கு இணையாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆனது 7 7 7 7 ஆகும் அதாவது 72 Ω ஆகும் மற்றும் டைம் கான்ஸ்டன்ட் τ L R ஆகும் இங்கே L என்பது 3 H ஆகும் எனவே R eq 72 Ω ஆகும் அதனால் டைம் கான்ஸ்டன்ட் ஆனது L Req ஆகும் எனவே டைம் கன்ஸ்டன்ட் 6 7 செகண்ட் ஆகும் i t i e t τ அதாவது இந்த மதிப்பை இங்கே பிரதி இட்டால் நமக்கு 2031 e 7 t6 ஆம்பியர் கிடைக்கும் எனவே t0 எனும்போது i t 0 645 e 7 t 6 ஆம்பியர் ஆகும் எனவே இது எளிமையான கணக்காகும் இங்கே சுவிட்ச் வெகுநேரமாக க்ளோஸ் ஆக இருந்தால் இண்டக்டர் DC க்காக ஷாட் சர்க்யூட் ஆக செயல்படும் மற்றும் கெப்பாசிட்டர் ஓபன் சர்க்யூட் ஆக செயல்படும் எனவே இந்த எளிமையான கணக்கை புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன் அடுத்ததாக படம் 22 இல் காட்டப்பட்டுள்ள சர்க்யூட்டில் ix v x it ஆகியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் vx என்பது 3 Ω ரெசிஸ்டன்ஸ் இடையேயான வோல்டேஜ் ix என்பது 6 Ω ரெசிஸ்டர் இல் செல்லும் கரண்ட் it என்பது 1H இண்டக்டர் இல் செல்லும் கரண்ட் ஆகும் இங்கே சுவிட்ச் வெகுநேரமாக ஓபன் ஆக இருக்கும் நிலையில் அனைத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் முதலில் இனிஷியல் கண்டிஷனை கவனிக்க வேண்டும் சுவிட்ச் வெகுநேரமாக ஓபன் நிலையில் இருப்பதால் இங்கே DC வோல்டேஜ் 100 ஓல்ட் ஆகும் மற்றும் இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆக செயல்படும் எனவே கரண்ட் இவ்வாறாக செல்லும் மற்றும் இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் என்பதால் 6 Ω ரெசிஸ்டர் இல் எவ்வித கரண்டும் செல்லாது எனவே இந்த கரண்ட் இந்த வழியாக செல்லும் எனவே இனிஷியல் கரன்ட் i 2 Ω மற்றும் 3 Ω வழியாக செல்லும் சுவிட்ச் வெகுநேரமாக ஓபன் ஆக இருக்கும் மற்றும் t0 எனும்போது க்ளோஸ் ஆகும் எனவே இனிசியல் கரண்ட் i என்பது 100 23 20 ஆம்பியர் ஆகும் இந்த இனிஷியல் கரண்ட் இண்டக்டர் இல் செல்லும் கரண்ட் ஆகும் மற்றும் ix கரண்ட் 0 ஆகும் இங்கே vx என்பது 3 20 60 வோல்டேஜ் ஆகும் இது இனிஷியல் வோல்டேஜ் v x ஆகும் எனவே இந்த சர்க்யூட்டை வரைந்தால் 6Ω ரெசிஸ்டன்ஸ் மொத்தமாக தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளது மற்றும் சுவிட்ச் வெகுநேரமாக ஓபன் ஆக இருப்பதால் இங்கு கரண்ட் செல்வதில்லை மற்றும் இந்த 2 Ω 3 Ω ரெசிஸ்டன்ஸ் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இனிஷியல் கண்டிஷனில் ix கரண்ட் 0 ஆகும் இங்கு i மற்றும் vx என எழுதாமல் i மற்றும் vx என எழுதலாம் எனவே இது 20 ஆம்பியர் மற்றும் 60 ஓல்ட் ஆகும் t இங்கே t0 என குறிப்பிட்டிருந்தால் i vx என குறிப்பிடலாம் மற்றபடி t பற்றி குறிப்பிடவில்லை என்றால் i vx என குறிப்பிடலாம் எனவே இங்கே இன்சியல் கரண்ட் 20 ஆம்பியர் ஐ குறிப்பிடுகிறோம் t0 எனும் நிலையில் சுவிட்ச் க்ளோஸ் செய்யப்படுகிறது அதாவது t0 எனும்போது வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் செய்யப்படுகிறது இப்போது இது ஈக்விவலெண்ட் சர்க்யூட் என அழைக்கப்படுகிறது எனவே 3Ω மற்றும் 6 Ω ரெசிஸ்டர் இணையாக இணைக்கப்பட்டுள்ளது இதன் ஈக்விவலெண்ட் மதிப்பு 36 36 2Ω ஆகும் மற்றும் இங்கு1H இண்டக்டர் உள்ளது இங்கு ரெசிஸ்டன்ஸ் இணையாக இருப்பதால் Rth என்பது 3 6 3 6 2 Ω ஆகும் மற்றும் டைம் கான்ஸ்டன்ட் τ LRth L என்பது 1 H ஆகும் எனவே டைம் கான்ஸ்டன்ட் τ LRth 1 2 0 5 செகண்ட் ஆகும் இங்கு i t i e tτ என்பது நமக்கு தெரிந்ததே மற்றும் i மதிப்பு 20 ஆம்பியர் ஆகும் எனவே t 0 எனும்போது i t 20 e 2t ஆகும் இங்கு KVL அப்ளை செய்தால் v x t vLt 0 ஆகும் இங்கு KVL அப்ளை செய்தால் v x t vLt 0 ஆகும் எனவே v x t vLt L did t ஆகும் இங்கு L 1 H மற்றும் மற்றும் இதனை டெரிவெட் செய்தால் 20 2 e 2t என கிடைக்கும் இறுதியில் t0 எனும்போது v x t என்பது 40 e 2 t ஆகும் மற்றும் இங்கே ix t vLt6 ஆகும் மற்றும் 6 Ω 1 H இரண்டும் இணையாக உள்ளது இங்கே vL இரண்டுக்கும் இடையேயான வோல்டேஜ் ஆகும் எனவே கரண்ட் ix ஆனது vL 6 ஆகும் மற்றும் இங்கு வோல்டேஜ் ஆனது vxt vLt L di dt ஆகும் இங்கே என்பது vLt v x t ஆகும் அதாவது 40 e 2 t ஆகும் எனவே ix t 40 e 2t 6 20 3 e 2t ஆம்பியர் ஆகும் மற்றும் அனைத்து நேரங்களிலும் கரண்ட் என்ன என்பதை காணலாம் அதாவது t 0 எனும்போது ix t 0 ஆம்பியர் மற்றும் t 0 எனும்போது 20 3 e 2t ஆம்பியர் ஆகும் இங்கு அனைத்து நேரம் என்பது ∞ to ∞ என்பதாகும் எனவே கரண்ட் ஆனது t 0 எனும் போதும் மற்றும் t 0 எனும் போதும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் t 0 எனும்போது v x t 60 ஓல்ட் மற்றும் t 0 எனும்போது 40e 2t ஓல்ட் ஆகும் மற்றும் t 0 எனும்போது i t 20 ஆம்பியர் ஆகும் அப்போது சுவிட்ச் வெகுநேரமாக க்ளோஸ் ஆக இருக்கும் மற்றும் t 0 எனும்போது 20 e 2t ஆம்பியர் ஆகும் இப்போது சுவிட்ச் வெகுநேரமாக ஓபன் ஆக இருக்கும் இங்கு அனைத்து நேரம் என்பது ∞ to ∞ என்பதாகும் நாம் இதுவரை பார்த்தது சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட் ஆகும் அடுத்ததாக சிங்குலாரிட்டி பங்க்ஷன் பற்றி காணலாம் ஏனெனில் இங்கே சர்க்யூட்டில் சோர்ஸ் உள்ளது எனவே இந்த சிங்குலாரிட்டி பங்க்ஷன் பற்றி காணலாம் சிங்குலாரிட்டி பங்க்ஷன் என்பது டிஸ்கன்டிநியூஎஸ் அல்லது டிஸ்கன்டிநியூஎஸ் டெரிவேட்டிவ் ஐ கொண்டிருக்கும் அடிப்படையில் இது சர்க்யூட் இன் ரெஸ்பான்ஸை உணர உதவி செய்யும் முக்கியமாக RC மற்றும் RL சர்க்யூட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸை உணர உதவி செய்யும் இதனை சுவிட்சிங் பங்க்ஷன் என அழைக்கலாம் இது சர்க்யூட் அனாலிசிஸ் க்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இங்கே 3 வகையான சிங்குலாரிட்டி பங்க்ஷன் சர்க்யூட் அனாலிசிஸ் இல் பயன்படுத்தப்படுகிறது அதாவது யூனிட் ஸ்டெப் யூனிட் இம்பல்ஸ் மற்றும் யூனிட் ராம்ப் பங்க்ஷன் unit step unit impulse and unit ramp ஆகும் இந்த 3 பங்க்ஷன்களை புரிந்து கொண்டால் ஃபாஸ்ட் ஆர்டர் சர்க்யூட் ரெஸ்பான்ஸ்சை உணரலாம் எனவே இன்டிபென்டன்ட் DC சோர்ஸ் அல்லது கரண்ட சோர்ஸ்சை பின்பற்றி வரும் பர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூடடின் டிரன்சியண்ட் ரெஸ்பான்ஸ்சை காணலாம் இந்த சிங்குலாரிட்டி பங்ஷனில் முதலாவது பங்க்ஷன் யூனிட் ஸ்டெப் பங்க்ஷன் ஆகும் இது அதிகமாக சர்க்யூட் மற்றும் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் பயன்படுத்தப்படுகிறது எனவே யூனிட் ஸ்டெப் u ஆனது t 0 எனும்போது 0 ஆகும் மற்றும் t 0 எனும்போது 1 ஆகும் மற்றும் யூனிட் ஸ்டெப் பங்க்ஷன் t0 எனும்போது வரையறுக்க படுவதில்லை இது 0 விலிருந்து 1 இக்கு உடனடியாக மாறுகிறது மற்றும் அதற்கு யூனிட் கிடையாது இதை எப்போதும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் படம் 25 இல் யூனிட் ஸ்டெப் பங்க்ஷன் காண்பிக்கப்பட்டுள்ளது எனவே t0 எனும்போது யூனிட் ஸ்டெப் ஃபங்ஷன் வரையறுக்கப்படவில்லை மற்றும் இந்த விஷயத்தில் u ஆனது யூனிட்டி ஆகும் மற்றும் t 0 எனும்போது இது இவ்வாறு வரையப்படுகிறது எனவே t0 விற்கு பதிலாக tt0 எனும்போது அதாவது t0 0 எனும்போது திடீரென மாற்றம் ஏற்பட்டால் இந்த யூனிட் ஸ்டெப் பங்க்ஷன் இவ்வாறு எழுதலாம் அதாவது யூனிட் ஸ்டெப் ஃபங்ஷன் u என வரையறுக்கப்படுகிறது அதாவது t t0 எனும்போது 0 ஆகும் மற்றும் tt0 எனும்போது 1 ஆகும் மற்றும் tt0 எனும்போது இது வரையறுக்கப்படாது எனவே சமன்பாடு 29 இல் u t0 செகண்ட் ஆல் டிலே ஆகிறது இது படத்தில் காட்டப்பட்டுள்ளது இதில் இந்த டைம் t0 இக்கு குறைவாக உள்ளது இந்த டைம் t க்கு அதிகமாக உள்ளது இதுவே u ஆகும் அடுத்ததாக i3 ஆல் யூனிட் ஸ்டெப் எவ்வாறு அட்வான்ஸாக உள்ளது என்பதைக் காணலாம் இங்கு t t0 என திடீர் மாற்றம் இருந்தால் யூனிட் ஸ்டெப் பங்க்ஷன் ஆனது u tt0 ஆக மாறுகிறது அதாவது t t0 எனும்போது u tt0 0 ஆக இருக்கும் மற்றும் t t0 எனும்போது 1 ஆக இருக்கும் எனவே இது சமன்பாடு 30 ஆகும் இது u t0 செகண்ட்ஆல் அட்வான்சாக இருப்பதை காண்பிக்கிறது மற்றும் இந்த அட்வான்ஸ் பங்க்ஷன் படத்தில் காட்டப்பட்டுள்ளது இது t0 ஆகும் இதில் t0 க்கு குறைவான பகுதி அடர்த்தியான கோடால் காண்பிக்கப்பட்டுள்ளது மற்றும் t0 க்கு அதிகமான பகுதி அடர்த்தியான கோடால் காண்பிக்கப்பட்டுள்ளது மற்றும் இது utt0 ஆகும் எனவே இதுதான் யூனிட் ஸ்டெப் அட்வான்ஸ் பங்க்ஷன் ஆகும் எனவே ஸ்டெப் ஃபங்ஷன் கரண்ட் அல்லது வோல்டேஜில் ஏற்படும் திடீர் மாற்றத்தை காண்பிக்க உதவுகிறது இந்த வகையான திடீர் மாற்றங்கள் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் மற்றும் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் ஏற்படுகிறது எடுத்துக்காட்டாக இந்த வோல்டேஜ் கருத்தில் கொள்ளலாம் அதாவது v மதிப்பு tt0 எனும்போது 0 ஆகும் மற்றும் tt0 எனும்போது v0 ஆகும் இது சமன்பாடு 31 ஒன்றாகும் இது யூனிட் ஸ்டெப் பங்க்ஷன் அடிப்படையில் எழுதப்படுகிறது அதாவது vt v0 u ஆகும் இந்த சமன்பாட்டில் v0 மற்றும் u பெருக்கல் செய்யப்படுகிறது இங்கே u இல் t t0 எனும்போது 0 ஆகும் மற்றும் tt0 எனும்போது 1 ஆகும் எனவே இதனை பெருக்கும் போது t t0 எனும்போது vt 0 ஆகும் மற்றும் tt0 எனும்போது vt 1 ஆகும் எனவே t t0 எனும்போது vt 0 ஆகும் மற்றும் tt0 எனும்போது vt v0 ஆகும் எனவே இந்த சமன்பாடு 31 புரிந்து கொள்ளும்படியாக சமன்பாடு 32 இல் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பொழுது t0 0 எனும் பொழுது சமன்பாடு 32 vt v0 u என குறிப்பிடப்படுகிறது மற்றும் படம் 28 இல் வோல்டேஜ் சோர்ஸ் v0 u மற்றும் அதன் ஈக்குவலண்ட் சர்க்யூட் காண்பிக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே v0 u சோர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் t 0 எனும்போது இது 0 ஆகும் t0 எனும்போது v0 ஆகும் இங்கே சுவிட்ச் பொசிஷன் இவ்வாறாக இருக்கும் பொழுது இந்த டெர்மினல் 1 மற்றும் 2 ஷார்ட் சர்க்யூட் ஆக இருக்கும் எடுத்துக்காட்டாக t0 என எடுத்துக்கொள்ளும்போது சுவிட்ச் இவ்வாறாக இருக்கும்போது இங்கே அவுட்புட் எதுவும் இருக்காது அதாவது v12 vt 0 ஆகும் மற்றும் சுவிட்ச் இவ்வாறாக கனெக்ட் செய்யும்போது v12 vt v0 ஆகும் எனவே v0 u சர்க்யூட்க்கு இதுதான் ஈக்குவலண்ட் சர்க்யூட் ஆகும் மற்றும் இது சுவிட்சிங் லாஜிக் ஆகும் மற்றும் நான் சொன்னது போன்றே இங்கு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது டெர்மினல் 1 மற்றும் 2 ஷாட்டாக இருக்கும்போது மற்றும் t0 எனும்போது vt 0 ஆகும் மற்றும் நான் சொன்னது போன்று டெர்மினல் 1 மற்றும் 2 இடையே v 12 v0 ஆகும்